நடைமுறையில் PV செல்கள் அல்லது சூரிய செல்கள் ஒரே மாதிரி ஒத்தவையாக ஒரு போதும் இருப்பதில்லை ஒரு உற்பத்தியாளரின் ஒரே தொகுதியிலிருந்து பெறப்பட்ட செல்கள் கூட ஒரே மாதிரி ஒத்த IV பண்புகளை கொண்டிருப்பதில்லை மேலும் PV செல்களை கூரைகள் மீது பொருத்தி சூரிய கதிர்வீச்சிற்கு காட்டும்படி செய்யும்போது PV தொகுதிகளில் உள்ள PV செல்களின் ஒரு பகுதி மீது அருகில்உள்ள கட்டிடங்களின் நிழல் விழக்கூடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் PV தொகுதிகளின் பகுதிகளின் மீது பக்கத்தில் உள்ள மரங்களின் நிழல் விழக்கூடும் ஆகவே சில PV செல்கள் நிழலின் அடியில் இருக்கும் PV செல்களில் சில பிரகாசமான சூரிய ஒளியின் கீழ் இருக்கும் ஆகவே பிரகாசமான சூரிய ஒளியில் PV செல்களின் குறைநிலை மின்சுற்று மின்சாரமானது நிழலில் உள்ள PV செல்களை விட மிகவும் அதிகமாக இருக்கும் ஆகவே ஒத்ததல்லாத சூரிய செல்கள் இருப்பது ஒரு நடைமுறை நிலைமை என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது I V பண்புகள் ஒத்ததல்லாத இந்த செல்களை தொடர்ச்சியாக இணைக்கும் போது என்ன நடக்கும் இந்த சேர்க்கையின் விளைவான IV பண்புகள் என்னவாக இருக்கும் தீங்கான விளைவுகள் இருக்குமா விளைவான IV பண்புகளை நாம் மதிப்பீடு செய்ய முடியுமா சக்தி versus மின்னழுத்த வளைவுகள் எப்படி இருக்கும் இவை இந்த தொகுதியில் நாம் பார்க்க மற்றும் படிக்க விரும்புகிற சில பிரச்சினைகளாகும் இங்கே 2 ஒத்ததல்லாத PV செல்களை நாம் காண்கிறோம் இவை இதைப்போல தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த இரண்டு புள்ளிகள் ஒருங்கிணைந்த தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட செல்களின் வெளியீடு முனையங்கள் ஆகும் சுமையானது வெளியீடு முனையங்கள் R0 க்கு குறுக்கே இணைக்கப்பட்டுள்ளது முனையங்களுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VT மற்றும் முனையங்களின் வழியாக செல்லும் மின்சாரம் இவற்றை நாம் அறிய விரும்புகிறோம் VT1 என்பது முதலாவது செல்லின் முனையங்களுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஆகும் VT2 என்பது இரண்டாவது செல்லின் முனையங்களுக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்தம் ஆகும் இப்பொழுது இந்த ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பின் IV பண்புகளை எவ்வாறு பெறுவது என்பதை நாம் பார்க்க விரும்புகிறோம் x மற்றும் y அச்சுக்கு கீழே இதுவரை எதுவும் நிரப்பப்படாத ஒரு V versus I வரைபடம் நம்முடன் உள்ளது மற்றொரு I மற்றும் V அச்சும் நம்மிடம் உள்ளது இது செல் 1 மற்றும் செல் 2 ன் IV பண்புகளை வைத்திருக்கவும் ஒருங்கிணைந்த செல்லின் IV பண்புகளை உருவாக்குவதில் அவை எப்படி பங்கு வகிக்கின்றன என்பதற்காகவும் ஆகும் இப்போது நமக்கு IV பண்புகள் வேண்டும் PV செல் 1 ன் IV பண்புகள் சிவப்பில் இங்கே காட்டப்பட்டுள்ளன அதில் அளவிடப்படுகின்றன மின்னழுத்தம் சிவப்பு அம்புகளால் காட்டப்படுகிறது பச்சையில் காட்டப்பட்டுள்ள இரண்டாவது IV பண்புகள் பச்சையிலேயே காட்டப்பட்டுள்ள PV செல் இரண்டினுடையதை குறிப்பதாகும் PV செல் 2 நிழலில் இருக்கிறது என்ற பொருள்பட செல்லின் குறை நிலை மின்சுற்று மின்சாரம் சிறியதாக காட்டப்பட்டு அதன் IV பண்புகள் PV செல் 1 ன் பண்புகளை விட சற்று கீழே காட்டி இருக்கிறேன் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி திறந்தநிலை மின்சுற்று மின்னழுத்தம் VOC1 மற்றும் VOC2 இரண்டு செல்களுக்கும் அது அளவில் உள்ளதாக நான் கவனத்தில் கொண்டுள்ளேன் இங்கே குறைநிலை மின்சுற்று மின்சாரம் ISC1 மற்றும் ISC2 காட்டப்பட்டுள்ளன செல் இரண்டுக்கான சற்று கீழே பச்சையில் உள்ளது செல் 2 ஓரளவு நிழலிடப்பட்டுள்ளதை காட்டுகிறது இப்பொழுது R0 எல்லையற்றது என்ற ஒரு நிலைமையை நான் கவனத்தில் கொள்கிறேன் இதன் பொருளாவது இது திறந்தநிலை மின்சுற்று ஆனது இந்த தொகுப்பின் ஒருங்கிணைக்கப்பட்ட முனையம் திறந்தநிலை மின்சுற்று ஆனது இதன் பொருளாவது சுமை கோடு x அச்சுடன் உள்ளது 2 நிகழ்வுகளிலும் அது x அச்சுடனே இருக்கும் திறந்தநிலை மின்சுற்றாக இருப்பதால் இரண்டு செல்கள் வழியாகவும் மின்சாரம் செல்வதில்லை ஒவ்வொரு செல்லும் திறந்தநிலை மின்சுற்று ஆனது ஒருங்கிணைக்கப்பட்ட மின்சுற்றும் திறந்த நிலை மின்சுற்று ஆனது ஆகவே ஒவ்வொரு தனித்தனி செல்லுக்கும் இயக்க புள்ளி என்ன நீங்கள் பாருங்கள் இயக்க புள்ளி இங்கு இருக்கிறது ஏனென்றால் சுமை கோடு x அச்சு ஆகும்

ஆகவே முனைய மின்னழுத்தங்கள் VT1 மற்றும் VT2 இவ்வாறு இருக்கும் இங்கே பார்ப்பதற்கு எப்படி தோன்றுகிறது ஆகவே ஒருங்கிணைக்கப்பட்ட அமைப்பின் முனைய மின்னழுத்தத்தை நீங்கள் பார்த்தால் அது இது கூட்டல் இது ஆகவே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு இயக்கப்புள்ளியானது 1 R0 சுமை கோடாக x அச்சுடன் VOC1VOC2 ஆகும் இப்பொழுது திறந்தநிலை மின்சுற்றில் இருந்து R0 ன் மதிப்பை மாற்றுவோம் R0 க்கு சில வரையறுக்கப்பட்ட மதிப்பை நாம் போடுவோம் மற்றும் நாம் அதை செய்தால் கொஞ்சம் மின்சாரம் ஓடும் என நாம் சொல்லலாம் இது மின்சார கோடு ஆகும் அதைப்போலவே அதே மின்சாரக் கோடு இங்கேயும் சுட்டிக்காட்டப்படுகிறது வெளிப்புற சுமை வழியாக கொஞ்சம் மின்சாரம் ஓடுவது சுட்டிக்காட்டப்படுகிறது கை அளவு மின்சாரம் இரண்டு செல்களில் ஒவ்வொன்று வழியாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் எவ்வளவு R0 பயன்படுத்தினேன் என்று எனக்கு தெரியும் மற்றும் ஆகவே 1R0 கோடும் தெரியும் மின்சார கோடு தெரியும் காட்டப்பட்டுள்ள படி குறுக்கு வெட்டுபுள்ளி ஒரு இயக்க புள்ளி ஆகும் இப்பொழுது இரண்டு தனிப்பட்ட செல்களையும் பொறுத்து இங்கேயுள்ள இந்த மின்சார கோடு இங்கே காட்டப்பட்டுள்ள படி முறையான IV வளைவின் குறுக்கு வெட்டுப் புள்ளிகள் இயக்க புள்ளிகளாக நீங்கள் காணலாம் ஆகவே இந்த தூரம் செல் இரண்டின் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் VT2 மற்றும் மற்ற இயக்க வளைவுகளை பொறுத்து இந்த தூரம் VT1 ஆகும் இது செல் 1 ன் குறுக்கே உள்ள முனையம் மின்னழுத்தம் ஆகும் இந்த மின்னழுத்தம் கூட்டல் என்பது இங்கே காட்டப்பட்டுள்ள இந்த இயக்க புள்ளியில் மின்னழுத்தமாக இருக்கும் இதுவே VT1VT2 ஆகும் இப்போது சுமையை மேலும் அதிகமாக்குவோம் R0 ஐ குறைப்போம் ஆகவே நீங்கள் பார்க்கிறது சுமை கோட்டின் சாய்வு அதிகமாகிறது இது அதிகமான சுமை மின்சாரம் I0 இது குறுக்குவெட்டு புள்ளி இது ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் IV வளைவின் மீதுள்ள புதிய இயக்க புள்ளி ஆகும் ஆகவே இங்கே மேலும் ஒரு புள்ளியை நான் பெறுகிறேன் இங்கே நீங்கள் பார்க்கிற செல் 1 மற்றும் செல் 2 இவற்றின் தனித்தனியான IV பண்புகளை பொறுத்து அதிகமான சுமை மின்சாரத்திற்கு இவை எல்லாம் புதிய இயக்கப் புள்ளிகளாகும் இது செல் 2 ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் இது செல் 1 ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் இவற்றின் கூடுதல் ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் இயக்கப் புள்ளியின் மின்னழுத்தம் ஆகும் இப்பொழுது நான் சுமையை மேலும் அதிகமாக்கு வேன் அதன் பொருள் R0 ஐ மேலும் குறைப்பேன் ஆகவே என்ன நடக்கிறது மேலும் இதுபோல உயரே நகர்கிறது இங்கே காட்டப்பட்டுள்ள கிடைமட்ட சுமை மின்சார கோட்டை பொருத்து இது இயக்கப் புள்ளி ஆகும் இங்கிருந்து சுமை கோட்டில் நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் swwep செய்தால் உங்களுக்கு மற்றுமொரு இயக்க புள்ளியை இது கொடுக்கும் ஆகவே இந்த சுமை மின்சாரத்தை பொருத்து இதைப்போல காட்டப்பட்டுள்ளன PV செல்லின் 2 IV பண்புகளின் மீது இயக்கப் புள்ளிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் PV செல் 1 உடன் ஒப்பிடும்போது PV செல் 2 ன் குறுக்கே உள்ள மின்னழுத்தம் மிகவும் குறைந்திருக்கிறது இதன் கூட்டுத்தொகை என நீங்கள் இங்கே பார்ப்பது VT1VT2 சுமையை மேலும் கொஞ்சம் உயர்த்தும்போது மற்றொரு அதிமுக்கியமான புள்ளியை நாம் பார்க்கிறோம் செல் 2 ன் பூச்சிய மின்னழுத்த புள்ளி என்ற இந்த புள்ளியை நான் அடைய முடியும் இங்கே செல் 2 க்கு செங்குத்து அச்சில் மிகச்சரியாக இருக்கும்படி இயக்க புள்ளியை நீங்கள் பெறுவீர்கள் செல் 1 இங்கே ஒரு பொருத்தமான புள்ளியில் உள்ளது இப்பொழுது ஒருங்கிணைக்கப்பட்ட பண்புகளுக்கு என்ன நடக்கிறது இதைப்போன்ற சுமை கோட்டையும் இந்த இயக்க புள்ளியையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் அது இத்துடன் ஒத்துப்போகிறது ஏனென்றால் செல் 2 ஆல் பங்களிக்கப்பட்ட மின்னழுத்தம் 0 ஆகும் ஆகவே VT2 0 ஆகவும் VT1 என்பது இங்கே நிகழ்கிற மின்னழுத்தமாகவும் நீங்கள் பார்க்கிறீர்கள் செல்பண்புகள் ஒன்று இந்த புள்ளி வழியாக செல்வதை குறிக்கும் பொருட்டு அது மிகச்சரியாக VT1 ஆக இருக்க வேண்டும் ஆகவே இதன் வழியாகச் செல்லும் ஒரு புள்ளி செல் பண்புகள் ஒன்றின் மீது இருக்கிறது மேலும் சுமையை நான் உயர்த்தவோ அல்லது மின்சாரம் ஐ குறைக்கவோ நான் முயற்சி செய்தால் மின்சாரத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க உயர்வு இல்லை ஏனென்றால் செல் பண்புகள் 2 இந்த கால் பகுதிக்கு செல்ல தொடங்குவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இது உருவாக்கும் கால்பகுதி அல்ல முதலாவது கால் பகுதி மட்டும்தான் உருவாக்கும் கால் பகுதி அல்லது மூல கால்பகுதி ஆகும் இது செல் இரண்டின் மூழ்கும் கால் பகுதியாகும் ஆகவே இங்கே மின்னழுத்தம் எதிர்மறையாக மாறுகிறது இது இதன் குறுக்கே காணப்படும் எதிர்மறை மின்னழுத்தம் ஆகும் இது செல்லை பொருத்த நேர்மறை மின்னழுத்தம் ஆகும் ஆகவே செல் 1 மூலமாகவும் செல் 2 மூழ்கியாகவும் செயல்படுகின்றன இந்த கூட்டுத்தொகை VT1 VT2 உண்மையில் இந்த புள்ளியாகும் இதை இன்னும் தொடர்ந்து குறையும்படி 0 என வைத்துக்கொண்டு அல்லது 0 ஆக்கி ஒரு குறைநிலை மின் சுற்றுக்கு முன்னேறினால் இந்த மின்சாரத்துக்கு இங்கே இயக்கப்புள்ளி மாற்றம் அடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இவையிரண்டும் ரத்து செய்யும்படியாக இந்த மின்னழுத்தம் இந்த மின் அழுத்தத்திற்கு மிகச்சரியாக பொருந்துகிறது இப்போது இந்தப் பகுதியின் கீழ் உள்ள மின்னழுத்தம் 0 ஆகும் ஆகவே VT2 எதிர்மறை VT1 நேர்மறை இங்கே 0 ல் இயக்க புள்ளியை நீங்கள் பெறும்படியாக இவை இரண்டும் ஒன்றையொன்று மிகச்சரியாக சமநிலை அடையச் செய்கின்றன இப்பொழுது ஒத்ததல்லாத செல்களை தொடரில் இணைப்பதில் ஏற்படும் சில பிரச்சினைகளைப் பற்றி பார்ப்போம் சில செல்கள் மூலமாகவும் மூழ்கியாகவும் செயல்படுவது முக்கிய பிரச்சனைகளில் ஒன்றாகும் சில இயக்க நிலைகளில் PV செல் 2 மூலமாகவும் மற்ற சில இயக்க நிலைகளில் மூழ்கியாகவும் அதாவது சிதறடிக்கிறதாகவும் இருப்பதை நாம் பார்த்தோம் இதன் விளைவாக இந்த அந்த நிலையில் சூடாக மாறி மோசமடையும் ஒருங்கிணைந்த செல்லின் IV பண்புகளை கவனத்தில் கொண்டு அதே வரைபடத்தில் சக்தி வளைவையும் plot செய்வோம் ஆகவே இது மின்னழுத்தத்தை பொருத்த ஒருங்கிணைந்த செல்லின் சக்தி வளைவாகும் நீங்கள் பார்ப்பதுபோல இந்த செல் 1 ன் பண்புகளை ஒன்றன் மீது ஒன்றாக இருக்குமாறு செய்கிறேன் இங்கு செல் 1 ன் பண்புகள் ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் பண்புகளோடு குறுக்கு வெட்டு செய்வது முக்கிய புள்ளியாகும் இந்த புள்ளியில் நான் ஒரு செங்குத்துக் கோடு வரைந்தால் இந்த கோட்டுக்கு வலது பக்கம் ஒரு அதிமுக்கிய சந்திப்பை நாம் பார்க்கிறோம் இங்கே இரண்டு செல்களுமே மூலங்களாக உள்ளன கோட்டுக்கு இடது பக்கம் PV செல் 1 மட்டும் மூலமாகவும் செல் 2 மூழ்கியாகவும் உள்ளன ஆகவே இது பிரிக்கும் கோடு ஆகும் இப்பொழுது இந்தக் கோட்டில் PV செல் 2 ன் சக்தி வளைவை நீங்கள் மிகச் சரியாகப் பார்த்தால் இந்தப் புள்ளியில் மின்னழுத்தம் VT2 0 மாக இருக்கும்போது PV செல் இரண்டிலிருந்து வழங்கப்பட்ட சக்தி 0 ஆகும் ஆகவே அது மூலமாக நடந்துகொள்வதை நிறுத்துகிறது நாம் இன்னும் தொடர்ந்து கீழே 0 அச்சை நோக்கி போனால் மூழ்கியை போல நடந்து கொள்ள தொடங்குகிறது இந்தப் பகுதியில் அது ஒரு சிதறடிப்பானாக உள்ளது

இப்பொழுது இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட பண்புகளின் இந்த லேசாக நிழலிட்ட பகுதியாக காட்டப்பட்டுள்ளதை கவனத்தில் கொண்டால் அது தனிப்பட்ட செல்லுக்கு இரண்டாம் கால் பகுதியில் எதிரொலிக்கிறது இந்த விஷயத்தில் PV செல் 2 ஐ குறிக்கிறது இரண்டாம் கால் பகுதியானது ஒரு மூல கால் பகுதி அல்ல அது ஒரு மூழ்கும் கால் பகுதி முதலாவது கால்பகுதி மட்டுமே மூல கால் பகுதியாகும் ஆகவே செல் முதலாவது கால் பகுதியில் இருந்தால் இயக்கப்படும் புள்ளி யும் முதல் கால் பகுதியில் இருக்கும் அப்பொழுது அது ஒரு மூலமாகும் அப்படி இல்லாவிட்டால் அது ஒரு மூழ்கியாகும் PV செல் 2 க்கு இதுதான் நடக்கிறது இந்தப் கோட்டுக்கு வலது பக்கம் PV செல் 2 க்கான இயக்க புள்ளிகள் முதலாவது கால் பகுதியில் உள்ளன எனவே இந்த கோட்டுக்கு இடதுபக்கம் P2 நேர்மறையாக இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் VT 0 மற்றும் எதிர்மறையாக மாறும்பொழுது PV செல் 2 ன் இயக்க புள்ளிகள் இரண்டாம் கால் பகுதியில் இருக்கும் ஆகவே அது ஒரு சிதறடிப்பானாக செயல்படுகிறது அதற்கு நேரெதிராக IV மின்சாரத்தின் இரண்டு பகுதிகளிலும் PV செல் 1 நேர்மறையாக இருப்பதையும் அதனால் அது எப்போதும் மூலமாகவே இருப்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இப்போது நீங்கள் பார்த்தால் அது ஏறத்தாழ மாறிலியாக இருக்கும் இதை மின்சாரத்தின் மாறுதலுக்கு இந்த குறுகிய இடத்தில் குறுகிய பகுதியில் PV செல் 1 ன் மின் அழுத்தத்தில் மாறுபாடு அதிகமில்லை செல்களின் வழியாகச் செல்லும் மின்சாரத்தின் மாறுபாடும் அதிகமில்லை மற்றும் மின்சாரம் மற்றும் செல் மின்னழுத்தத்தின் பெருக்குதொகை கோடையில் அடிப்படையில் மாறிலியாக இருக்கும் என்ற உண்மையின் மூலம் கண்டுகொள்ளலாம் மேலும் அதனால்தான் அது கிட்டத்தட்ட ஒரு மாறிலியாக இருப்பதையும் இங்கே சக்தி எதிர்மறை சத்தியை சமநிலை அடைய செய்கிறது மற்றும் நேர்மறை சக்தி சமநிலை அடைகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் சக்தியானது அந்தப் புள்ளியில் 0 ஆகும் முக்கியமாக எடுத்துச் செல்லக் கூடியது என்னவென்றால் ஒருங்கிணைக்கப்பட்ட செல்லின் IV பண்புகளின் ஒரு பகுதியில் செல் 2 ஒரு மூழ்கியாக செயல்படும் அது PV செல் 2 க்கு தீங்கு விளைவிப்பதாகும் அது பண்புகளை மட்டும் மோசமடையச் செய்வதில்லை அது சிதறடிப்பான் ஆக மாறி பிரித்தெடுக்கப்பட்ட சக்தியை சிதறடிடிக்கிறது அதனால் முழு அமைப்பின் செயல்திறனை கீழே கொண்டு வருகிறது ஆகவே நாம் நம்மால் இந்த பிரச்சனையை தவிர்ப்பதற்கான வழிகளை எவ்வளவு சிறப்பாக முடியுமோ அவ்வளவு சிறப்பாக காண வேண்டும் Video is blank from 1750 to 2011 and from 2012 to 2048 the last paragraph is repeated again